மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் மாஸ்டர் பட்ஜெட் என்பதைப்பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் முந்தைய வகுப்பில் நாம் ஒரு சிறிய நிகழ்வை முடித்தோம் அந்த சிறிய நிகழ்வில் எவ்வாறு மாஸ்டர் பட்ஜெட் தயாரிப்பது என்பதைப்பற்றி கற்றுக்கொண்டோம் நாம் அங்கு வெவ்வேறு வகையான அட்டவணைகளை தயாரிப்பதன் மூலம் தொடங்கினோம் மற்றும் பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பதன் மூலம் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பதை முடித்தோம் மற்றும் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்பதன் மூலம் பைனான்சியல் பட்ஜெட் என்பதை முடித்தோம் எனவே இன்னும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வண்ணம் நான் மேலும் ஒரு நிகழ்வை இந்த வகுப்பில் விவாதிக்க இருக்கின்றேன் நான் மேலும் அதேபோன்ற ஒரு நிகழ்வை தீர்த்து வைக்கப் போகின்றேன் முன்னர் பார்த்ததை விட சிறிதளவு மட்டும் வித்தியாசமாக உள்ளது ஏனென்றால் இங்கு உங்களுடைய குறிப்புக்காக PDF வடிவிலான கோப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு வகை நிகழ்வு இரண்டு சிறிய நிகழ்வுகள் மற்றும் அந்த இரண்டு நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன இந்த இரண்டு நிகழ்வுகளையும் உங்களால் புரிந்துகொள்ள முடியுமென்றால் நீங்கள் பட்ஜெட் செயல்முறையில் தெளிவாகவும் முழுமையாகவும் உள்ளீர்கள் என்று அர்த்தம் அல்லது பட்ஜெட் மற்றும் பட்டெரி ப்ராசஸ் ஆகியவற்றை மேலாண்மை முடிவு எடுப்பதற்கு முக்கியமான கருவியாக பயன்படுத்துவதில் அல்லது மேலாண்மை கட்டுப்பாடு என்பதை நிறுவனத்தில் புகுத்துவதில் தெளிவாகவும் முழுமையாகவும் உள்ளீர்கள் என்று அர்த்தம் எனவே பட்ஜெட்டிங் என்பதன் கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்களை பற்றி தெரிந்த பிறகு இப்பொழுது நாம் நிகழ்வுகளைப் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சிறிய நிகழ்வுகளை விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய வகுப்பில் நான் ஒரு சிறிய நிகழ்வை விவாதித்தேன் இப்பொழுது நான் வேறு ஒரு புதிய நிகழ்வை எடுக்க போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னது போல இதுவரை பார்த்த நிகழ்வை போலத்தான் இந்த நிகழ்வு இருக்கும் ஆனால் ஒரு சில சிறிய வித்தியாசங்கள் மட்டும் அங்கு இருக்கும் எனவே இந்த நிகழ்வையும் நாம் தொடக்கம் முதல் இறுதிவரை விரிவாக தீர்க்க போகின்றோம் நாம் சேல்ஸ் போர்காஸ்டிங் செய்வதன் மூலம் தொடங்கப் போகிறோம் மற்றும் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் என்பதன் மூலம் முடிக்க போகின்றோம் மற்றும் இறுதியாக என்னென்ன பிரச்சினைகள் உள்ளன என்பதைப் பற்றி தெரிந்துகொள்ள முயற்சி செய்வோம் பட்ஜெட்டிங் பிராசஸ் என்பதன் முக்கியமான பகுதிகள் என்ன நம்முடைய மனதில் வைத்திருக்கவேண்டிய முக்கியமான கருத்துக்கள் என்ன மற்றும் இறுதியாக நம்மால் பட்ஜெட்டிங் அல்லது பட்ஜெடரி பிராசஸ் என்பதை எவ்வாறு மேலாண்மையால் மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்த முடியும் என்பதைப்பற்றி படிக்க முடியும் எனவே மீண்டும் நீங்கள் கொடுக்கப்பட்ட நிகழ்வை பார்க்கிறீர்கள் என்றால் இது ஒரு அமெரிக்க நிறுவனம் இங்கு பயன்படுத்தப்படும் பண மதிப்பு என்பது டாலர்களாகும் மற்றும் அது டாலராக இருந்தாலும் சரி அல்லது ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சந்தைக்குறியதாக இருந்தாலும் சரி இறுதியாக பட்ஜ்டிங் ப்ராசஸ் என்பது ஒரே மாதிரியானதாக இருக்கும் நாம் இந்த நிகழ்வில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்வுக்கு தேவையானவற்றில் தெளிவாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த நிகழ்வில் கொடுக்கப்பட்ட தகவல்களைப் பற்றி தெளிவாக இருக்கிறீர்கள் என்றால் கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு விரிவான பட்ஜெட்டை தயாரிப்பது என்பது மிக மிக எளிமையாக இருக்கும் எனவே நான் முக்கியமான விஷயங்களை விவரிக்கப் போகிறேன் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்பது விக்டோரியா க்கைட் கம்பெனி இது மெல்போர்ன் நகரில் உள்ள ஒரு சிறிய நிறுவனம் ஆகும் இது வலைதளத்தில் காற்றாடிகளை விற்பனை செய்கின்றது ஒவ்வொரு காற்றாடியின் விலையும் எட்டு டாலர்கள் ஜனவரி மாதத்தில் விக்டோரியா கைட் ஜஸ்ட் இன் டைம் என்பதை தொடங்குகின்றது JIT அது ஒரு பொருட்களை மேலாண்மை செய்யும் நுட்பம் ஆகும் இந்த முறையில் கொள்முதல் என்பது எதிர்பார்க்கப்படும் விற்பனைக்கு சமமாக இருக்கும் அடிப்படையில் இது ஒரு பொருட்கள் மேலாண்மை செய்யும் நுட்பம் இது நிறுவனங்களால் தங்களுடைய பொருட்களுக்கான செலவை குறைக்க பயன்படுத்தப்படுகின்றன அல்லது பொருள் தட்டுப்பாடு செலவு மற்றும் ஒட்டுமொத்த பொருள் செலவையும் குறைக்க உதவுகின்றது எனவே JIT என்ற முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நாம் அதிகப்படியான பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டிய தேவையில்லை மூலப்பொருட்கள் லாரிகள் மூலம் வருகின்றன அவை உற்பத்தி செய்யும் அறைக்கு செல்கின்றன மற்றும் அவை முடிவற்ற பொருட்களாக மாற்றப்பட்டு அந்த முடிவற்ற பொருட்கள் சந்தைக்கு செல்கின்றன என்ற இந்த வகையான முறை நிறுவனத்தில் உருவாக்கப்படுகின்றது ஆனால் இந்த நிகழ்விலும் சரக்கு இருப்பு நிலை என்பது JIT முறைப்படி வருகின்றது அதேபோல அது பூஜ்ஜியம் நிலைக்க எப்பொழுதும் வராது அங்கு குறைந்தபட்ச சரக்கிருப்பானது எப்பொழுதும் வைத்திருக்க படுகின்றது ஆனால் அதிக அளவு சரக்கை வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை எனவே அது விற்பனை சங்கிலி மேலாண்மை பொருள் வழங்குவோர் உடனான ஒப்பந்தம் மூலப்பொருட்கள் கிடைக்கும் நிலை நாம் பயன்படுத்தும் மூலப்பொருட்களின் வகை ஆகியவற்றை பொறுத்தது ஆகும் எனவே மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் அல்லது உற்பத்தி அளவில் தட்டுப்பாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் மற்றும் அதிகப்படியான சரக்கு இருப்பு இல்லாமல் அதாவது மூலப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது முடிவுற்ற பொருட்களாக இருக்கலாம் நம்முடைய நிறுவனத்தை நடத்த முடியும் என்றால் இது எப்பொழுதும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் அது ஒட்டுமொத்த உற்பத்திச் செலவை குறைக்கின்றது ஏனென்றால் சரக்கு இருப்பு என்பதற்கும் செலவு உள்ளது அது உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றது மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பொழுது விற்பனை விலையும் அதிகரிக்கிறது மற்றும் சந்தையில் பொருட்கள் குறைவான போட்டி தன்மையுடன் இருக்கும் ஆகவே நிறுவனம் ஜஸ்ட் இன் டைம் சரக்கு இருப்பு மேலாண்மை முறையை அறிமுகப்படுத்த நினைக்கின்றது என்றால் அவர்கள் நிறுவனத்தில் உள்ள சரக்கு இருப்பின் அளவை குறைக்க வேண்டியிருக்கும் எனவே அது இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதனை பார்க்கிறீர்கள் என்றால் கொள்முதல் என்பது விற்பனைக்கு சமமாக உள்ளது அவர்கள் எந்த ஒரு சரக்கு இருப்பையும் வைத்திருக்கப் போவதில்லை எனவே கொள்முதல் என்பது விற்பனையை சார்ந்ததாக உள்ளது ஜனவரி 1 இல் கொள்முதல் என்பது 6000 டாலர்களை எட்டியவுடன் முடிவடைகின்றது இங்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையை பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டாக நமக்கு எங்கு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அது பேலன்ஸ் சீட் அதில் 31 டிசம்பர் 2004 வரையிலான அஸெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் கொடுக்கப்பட்டுள்ள சரக்கு இருப்பின் அளவு என்பது 39050 டாலர்கள் மதிப்புள்ளது ஆகும் இது மிகவும் அதிகமானது எனவே அவர் எப்பொழுது தேவை வருகின்றதோ அப்பொழுது அந்த அளவு சரக்கை வைத்து இருக்க விரும்ப வேண்டும் எனவே இறுதியாக சரக்கு இருப்பின் அளவை 40000 டாலர்களில் இருந்து 6000 ஆயிரம் டாலர்களுக்கு குறைக்கவேண்டும் எனவே அந்த அளவுக்கு மேல் கொள்முதல் என்பது செய்யப்படாது ஒவ்வொரு காற்றாடியின் வணிக செலவு என்பது நான்கு டாலர்கள் அதாவது காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது செல்லிங் ப்ரைஸ்ல் 50 சதவீதமாகும் எந்த ஒரு மதத்திலும் கொள்முதல் செய்யப்படும் பொருட்களுக்கான தொகையும் அதற்கு அடுத்து வரும் மாதத்தில் முழுமையாக செலுத்தப்படும் எனவே விற்பனை நாம் எப்படி செய்யப் போகின்றோம் ஒவ்வொரு மாதத்திலும் எதிர்பார்க்கப்படுகின்ற விற்பனை வருமானம் எவ்வளவு அத்தகைய விற்பனைக்காக எப்படி செலுத்துதல்கள் மேற்கொள்ளப்படும் மற்றும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன்இலுள்ள வெவ்வேறு கூறுகள் அதாவது பொருட்கள் மற்றும் மற்ற முக்கியமான செலவுகள் ஆகிய அனைத்தும் பட்ஜெட் தயாரிக்கும்போது நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான நிபந்தனைகள் ஆகும் எனவே இத்தகைய நிபந்தனைகளை நீங்கள் பட்ஜெட் என்பதை தயாரிக்கும் பொழுது அல்லது பட்ஜெட் என்பதை தயாரிப்பதற்கு முன் மனதில் தெளிவாக வைத்திருக்க வேண்டும் அனைத்து விற்பனையும் கடன் விற்பனை என்பது மற்றொரு நிபந்தனையாகும் நாம் முந்தைய நிகழ்வு 10 சதவீத விற்பனை ரொக்க விற்பனை என்றும் மற்றும் 90 சதவீத விற்பனை கடன் விற்பனை என்றும் பார்த்தோம் ஆனால் இந்த நிகழ்வில் 100 சதவீத விற்பனை கடன் விற்பனை அவை 30 நாட்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும் அல்லது அனைத்து விற்பனையும் கடன் விற்பனை அவை அனைத்தும் 30 நாட்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும் அல்லது 30 நாட்களுக்குள் நிறுவனமானது தொகையை பெற்றுக்கொள்ளலாம் இது எதைக் குறிக்கிறது என்றால் அவர்களுடைய மொத்த உற்பத்தியையும் 30 நாள் கடனுக்கு விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது 60 சதவீத விற்பனைக்கு உண்டான தொகை அதே மாதத்தில் வசூலிக்கப்படுகிறது 60 சதவீத தற்போதைய மாதத்தின் விற்பனை தொகை தற்போதைய மாதத்திலேயே வசூலிக்கப்படுகிறது 30 சதவீத தொகையை அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படுகிறது மற்றும் மீதமுள்ள 10 சதவீத தொகை அதற்கு அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படுகிறது எனவே இதுதான் நம்முடைய மொத்த விற்பனையை எவ்வாறு வெவ்வேறு வசூல் பகுதிகளுக்கு பகிர்ந்தளிப்பது என்பதாகும் எனவே முதலில் 100 சதவீத கடன் சேல்ஸ் செட்யூல் தயாரிக்க வேண்டும் மற்றும் இரண்டாவதாக நாம் தயாரிக்க வேண்டிய செட்யூல் சேல்ஸ் கலெக்சன் செட்யூல் மற்றும் சேல்ஸ் கலெக்சன் செட்யூல் இல் இந்த 3 சதவீதங்களும் அல்லது இந்த மூன்று நிபந்தனைகளும் சேர்க்கப்படும் அங்கு 60 சதவீத தற்போதைய விற்பனை தொகை தற்போதைய மாதத்திலேயே வசூலிக்கப்படுகிறது மற்றும் 30 சதவீத தொகையை அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படுகிறது மற்றும் பத்து சதவீதத் தொகை அதற்கு அடுத்து ஒரு மாதத்தில் வசூலிக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான நிபந்தனைகள் ஆகும் பேட் டெட்ஸ் என்பது மிகக் குறைவு அங்கு பேட் டெட்ஸ் என்பதே கிடையாது நீங்கள் பேட் டெட்ஸ் என்பதை அனுமதிக்கக் கூடாது ஏனென்றால் நாம் கடன் விற்பனை செய்யும் பொழுது பொதுவாக கடன் விற்பனையில் இவ்வளவு தொகை வசூல் செய்ய முடியாதது மற்றும் அத்தகைய தொகை பேட் டெட்ஸ் என்ற பெயரில் வைக்கப்படும் இதுதான் நிறுவனங்கள் சந்தையில் கடனுக்கு விற்பனை செய்யாமலிருப்பது ரொக்க விற்பனை செய்வது போன்றவற்றிற்கான காரணமாகும் ஆனால் அனைத்து நேரத்திலும் ரொக்கத்திற்கு வியாபாரம் நடத்துவது என்பது சாத்தியமில்லாதது அதாவது 100 சதவீத ரொக்க வியாபாரம் என்பது சாத்தியமில்லை எனவே அவர்கள் கடன் அளிக்க வேண்டும் மற்றும் அவ்வாறு கடன் அளிக்கும் பொழுது விற்பனையின் ஒரு பகுதி வசூல் செய்யப்படாமல் போகின்றது அவை பேட் டெப்ட்ஸ் என்று கருதப்படுகின்றது இந்த நிகழ்வில் அனைத்து விற்பனையும் கடனாக இருந்தாலும் அங்கு பேட் டெப்ட்ஸ் என்பது கிடையாது அங்கு 100 சதவீத விற்பனைத் தொகை வசூலிக்கப்படுகிறது இப்பொழுது நமக்கு மாதாந்திர ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் என்பவை கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன இவை காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதைத்தவிர மற்ற வெவ்வேறு வகையான செலவுகள் ஆகும் இங்கு கொடுக்கப்பட்ட மாதாந்திர செலவுகளாவன கூலி மற்றும் சம்பளம் 15000 டாலர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் முடிவடைந்த காப்பீட்டு முனைமம் ஒவ்வொரு மாதமும் 125 டாலர்கள் தேய்மானம் என்பது ஒவ்வொரு மாதமும் 250 டாலர்கள் பணச் செலவுகள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரத்து ஐநூறு டாலர்கள் வாடகை என்பது 250 டாலர்கள் மற்றும் பத்தாயிரத்துக்கும் மேல் உள்ள காலாண்டு விற்பனையில் 10 சதவீதமாகும் எனவே நாம் காலாண்டு விற்பனையை பார்க்கவேண்டும் அதாவது மூன்று மாதத்திற்கான விற்பனை எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வில் நாம் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கான பட்ஜெட்டை தயார் செய்யப் போகின்றோம் எனவே அந்த பத்தாயிரத்துக்கும் மேல் உள்ள விற்பனையின் அளவில் 10 மேலும் அந்த வாடகையில் கூட்டப்படும் எனவே 250 என்பது குறைந்தபட்சம் அதனுடன் 10 ஆயிரத்திற்கும் மேல் உள்ள காலாண்டு விற்பனையில் 10 கூட்டப்பட வேண்டும் எனவே இந்த நிபந்தனையை நீங்கள் தெளிவாக புரிந்துகொள்ளவேண்டும் அடுத்ததாக வேறு ஒரு தகவல் என்னவென்றால் கேஸ் டிவிடெண்ட் என்பது ஒவ்வொரு காலாண்டிலும் 1500 டாலர்கள் செலுத்தப்படுகின்றது இதுவும் மற்றொரு ரொக்க வெளி செல்லுதல் ஆகும் அதையும் கேஷ் பட்ஜெட் தயாரிக்கும்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனவரி 15 இல் தொடங்குகின்றது மற்றும் அது முந்தைய மாதத்தின் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கேஷ் பட்ஜெட் தயாரிக்கப்படும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க கூடியது மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் காப்பீடு தேய்மானம் மற்றும் வாடகை தவிர அனைத்து இயக்க செலவுகளும் எப்பொழுது நிகழ்கிறதோ அப்பொழுது செலுத்தப்படும் 250 டாலர்கள் வாடகை என்பது ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் செலுத்தப்படும் மற்றும் 10 சதவீத காலாண்டு விற்பனை தொகையானது அந்த காலாண்டு முடிந்த பிறகு வரக்கூடிய அடுத்த மாதத்தில் பத்தாம் தேதி செலுத்தப்படும் இப்பொழுது எடுத்துக்காட்டாக இரண்டு காலாண்டுக்கான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கான விற்பனை மற்றும் மற்றொரு காலாண்டுக்கான விற்பனை என்பது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் முந்தைய காலாண்டில் மொத்த விற்பனை என்பது 88 ஆயிரம் டாலர்கள் அந்த 2004 டிசம்பர் மாதம் இறுதி வரையான மொத்த காலாண்டு விற்பனையில் 10 ஆயிரத்திற்கும் மேல் உள்ள விற்பனை எவ்வளவு 10 ஆயிரத்திற்கும் மேல் உள்ள காலாண்டு விற்பனை என்பது 78 ஆயிரம் டாலர்கள் அதாவது 88 ஆயிரம் டாலர்கள் என்பது மொத்தவிற்பனை அதிலிருந்து பத்தாயிரம் டாலர்களைக் அழிக்க வேண்டும் எனவே பத்தாயிரம் விற்பனைக்கு மேலுள்ள கூடுதல் விற்பனை என்பது 78000 எனவே அதில் 10 என்பது 7800 அதனுடன் 250 டாலர்களை கூட்டிய பிறகு வரக்கூடிய தொகையை ஜனவரி மாதத்தின் காஸ் பட்ஜெட் தயாரிக்க பயன்படுத்துவோம் அதேபோல ஏப்ரல் மாதத்தில் பட்ஜெட் தயாரிக்கப்படும் பொழுது 250 டாலர்கள் மற்றும் பத்தாயிரம் டாலர்களுக்கு மேல் உள்ள விற்பனையில் 10 அந்த ஏப்ரல் மாதத்திற்காக எடுத்துக் கொள்ளப்படும் எனவே ஒவ்வொரு காலாண்டிலும் கேஸ் பட்ஜெட் என்பதை தயாரிக்கும்போது இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜனவரி மாதத்தில் பத்தாம் தேதி தவணையை செலுத்த வேண்டும் நிறுவனமானது மார்ச் மாதத்தில் 3000 டாலர்கள் மதிப்புள்ள பிக்சர்ஸ் வாங்க திட்டமிட்டுள்ளது இது மீண்டும் ஒரு முக்கியமான தகவலாகும் மற்றும் காஸ் பட்ஜெட் தயாரிக்கும்போது இதனை கருத்தில் கொள்வது மிகவும் பயனுள்ளதாகும் பணமானது ஐநூறு டாலர்கள் மடங்கில் கடனாக பெறப்படும் மற்றும் திருப்பி செலுத்தப்படும் முந்தைய நிகழ்வில் பார்த்ததுபோல மாதத்தின் இறுதியில் நாம் பார்த்தோம் நாம் நடவடிக்கைகளுக்காக எவ்வளவு ரொக்கம் இருக்கின்றது என்பதை கண்டறிய முயற்சித்தபோது நமது செயல்பாட்டுக்காக தொடக்க இருப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்கத்தை எடுத்து வைத்த பிறகு சில ரொக்க இருப்பு நம்முடைய செயல்பாடுகளுக்காக தற்போதைய மாதத்தில் இருந்தது மற்றும் அடுத்ததாக நாம் சேல்ஸ் மூலம் எவ்வளவு ரொக்கம் வரும் என்பதை பற்றி பார்க்கப்போகிறோம் அல்லது விற்பனை வசூலின் மூலம் எவ்வளவு வரும் மற்றும் வெவ்வேறு இயக்கச் செலவுகளுக்காக எவ்வளவு ரொக்கம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிகர வித்தியாசம் என்ன என்பது பற்றிப் பார்க்கப் போகிறோம் எனவே நாம் பெறக்கூடிய நோக்கம் என்பது செலவுகள் அல்லது செலுத்துதல்களைக் காட்டிலும் அதிகமாக இருக்குமானால் நாம் கடன் பெற வேண்டிய அவசியமில்லை ஆனால் இதற்கு எதிர்மறையாக நடக்கின்றது என்றால் அதாவது உங்களுடைய பெருத்தல்கள் என்பவை செலுத்துதல்களைக் காட்டிலும் குறைவாக இருக்குமானால் நாம் அந்த மாதத்தில் வங்கியிலிருந்து கடன் பெற வேண்டும் எனவே கடன் பெறுவதற்கான நிபந்தனை என்னவென்றால் அது 500 டாலர்கள் மடங்கில் இருக்க வேண்டும் நாம் முன்னர் பார்த்த நிகழ்வில் இது ஆயிரம் டாலர்களாக இருந்தது மற்றும் இப்பொழுது வட்டி சதவிகிதம் என்ன வட்டி சதவீதம் என்பது எதிர்பார்க்கப்படும் வட்டி அளவு ஆகும் அது வங்கியால் வருடத்திற்கு 10 வசூலிக்கப்படும் மேலாண்மை என்பது கடன் வாங்குவதை குறைக்க விரும்புகின்றது மற்றும் சிறிது சிறிதாக திருப்பி செலுத்த விரும்புகின்றது வட்டி கணக்கிடப்படுகிறது மற்றும் அசல் தொகை செலுத்தப்படுகின்றது நாம் முந்திய நிகழ்வில் பார்த்தது போலவே நம்மிடம் உபரியான பணம் இருக்கும் ஆனால் அது வங்கியில் திருப்பி செலுத்த பயன்படுத்தப்படும் மற்றும் அந்த தொகை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்படும் ஒன்று அசல் தொகை மற்றொன்று வட்டி மற்றும் அந்த தொகை கடனை வட்டியுடன் திருப்பிச் செலுத்த பயன்படுத்தப்படும் கடன் என்பது மாதத்தின் தொடக்கத்தில் வாங்கப்படும் மற்றும் கடனைத் திருப்பிச் செலுத்துவது என்பது மாதத்தின் இறுதியில் செய்யப்படும் இது இயல்பான ஒரு நடைமுறையாகும் பணம் என்பது ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் வாங்கப்பட்டு அதே மாதத்தின் இறுதியில் செலுத்தபடாது எனவே ஒரு மாதத்தின் தொடக்கத்தில் கடன் வாங்கப்படும் மற்றும் அதற்கான திருப்பி செலுத்துதல் என்பது அடுத்த மாதத்தில் இறுதியில் செய்யப்படும் எனவே ஒரே மாதத்தில் தொடக்கத்தில் கடன்பெற்று அதே மாதத்தின் இறுதியில் செலுத்தப்படுவது என்பது ஒருபோதும் நடக்காது வட்டி என்பது அருகிலுள்ள டாலர் அளவுக்கு கணக்கிடப்படும் அதன் பிறகு நமக்கு இங்கு பேலன்ஸ் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு தகவல்கள் என்பவை நீர்மை தன்மையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன பேலன்ஸ் சீட்டின் மொத்த தொகை என்பது 70 ஆயிரத்து 550 டாலர்கள் மற்றொரு பக்கம் நமக்கு பொறுப்புகளும் நீர்மை தன்மையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன அதிகப்படியான நீர்மை தன்மை உள்ள பொருட்கள் மேல் பகுதியில் இடம்பெற்றுள்ளன அதாவது அக்கவுண்ட்ஸ் பேய்பில் 35550 டிவிடெண்ட் பேய்பில் எனவே இப்பொழுது இந்த பேலன்ஸ் சீட் நம்மிடம் உள்ளது எனவே உங்களுக்கு அசட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன அது எவ்வளவு என்றால் 70550 டாலர்கள் உங்களுக்கு லைபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டுள்ளன மதிப்பு 44850 எனவே வித்தியாசம் என்ன வித்தியாச தொகை கேப்பிட்டல் ஆகும் ஏனென்றால் நமக்கு ஒரு கணக்கியல் சமன்பாடு உள்ளது அந்த சமன்பாட்டை நாம் எவ்வாறு எழுதலாம் என்றால் அது அசட்ஸ் என்பது எப்பொழுதும் கேப்பிட்டல் மற்றும் லைபிலிட்டிஸ் ஆகியவை சேர்ந்த தொகைக்கு சமமாக இருக்கும் எந்த நிகழ்விலும் அதேபோல்தான் உங்களுக்கு அசட்ஸ் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் மதிப்பு எவ்வளவு அது 70550 டாலர்கள் மதிப்புள்ள அசட்ஸ் உங்களிடம் உள்ளது உங்களுக்கு லைபிலிட்டிஸ் மதிப்பு சம்பந்தமான தகவல்கள் என்ன கொடுக்கப்பட்டுள்ளன நமக்கு கொடுக்கப்பட்ட லைபிலிட்டிஸ் மதிப்பு என்பது 44 ஆயிரத்து 850 மற்றும் அதனுடன் கேப்பிட்டலை கூட்டுகின்றோம் எனவே நீங்கள் கேப்பிட்டல் என்பதன் மதிப்பை எளிமையாக கண்டறிந்துவிடலாம் எனவே அது 70550 என்பதிலிருந்து 44850 என்பதை கழிப்பதன் மூலம் கிடைப்பதாகும் எனவே அதுதான் நம்முடைய கேப்பிட்டல் அல்லது ஈக்யூட் கேப்பிட்டல் இதனை நீங்கள் எளிமையாக கண்டறிந்துவிடலாம் எனவே இறுதியான அறிக்கையை தயாரிக்கும் போது நமக்கு கேப்பிட்டல் என்பதன் மதிப்பு தேவைப்படும் அது பட்ஜெட்டெட் பேலன்ஸ் ஷீட் எனவே நமக்கு இரண்டு காலாண்டுக்கான விற்பனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று உண்மையான விற்பனை தற்போது முடிந்த மாதங்களுக்கு உண்டானது அதாவது அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் அடுத்ததாக போர்கஸ்ட்டேட் சேல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன அவை இனிவரும் காலாண்டுகானது அது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு ஆனது ஆகவே நமக்கு இது போன்ற விற்பனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் சில சூழ்நிலைகளில் நாம் முந்தைய உண்மையான விற்பனை களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் மற்றும் சில சூழ்நிலைகளில் போர்கஸ்ட்டேட் சேல்ஸ் என்பதை பயன்படுத்த வேண்டியிருக்கும் மற்றும் இறுதியாக நீங்கள் இங்கு என்ன செய்யப் போகின்றீர்கள் என்றால் தேவை என்னவென்றால் 2005ஆம் வருடம் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான பட்ஜெட்டெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் சீட் ஸ்டேட்மெண்ட் ஆப் கேஷ் ரிசிப்ட் அண்ட் டிஸ்பூர்ஸ்மெண்ட் மற்றும் துணை அட்டவணைகள் ஆகியவற்றுடன் மாஸ்டர் பட்ஜெட் என்பதை தயாரிப்பது ஆகும் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் மற்றும் பினான்சியல் பட்ஜெட் முந்தைய நிகழ்வில் பார்த்தது போலவே ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பது பட்ஜெட்டெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது பட்ஜெட்டெட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பதுடன் முடியும் மற்றும் பினான்சியல் பட்ஜெட் என்பதன் முடிவு என்பது பட்ஜெட்டெட் பேலன்ஸ் ஷீட் ஆகும் இரண்டாவது தேவை என்னவென்றால் வங்கி கடன் என்பது எதற்கு என்பதை விளக்குவதாகும் மற்றும் எந்தெந்த இயக்க மூலங்கள் வங்கிக் கடனை அடைப்பதற்காக ரொக்கம் வழங்குகின்றன எனவே இவை இரண்டும் நாம் பூர்த்தி செய்யவேண்டிய 2 நிபந்தனைகள் ஆகும் எனவே இந்த இரண்டு தேவைகளுக்காக தகவல்களை நாம் உருவாக்க வேண்டும் முதலாவது முக்கியமான தேவை என்னவென்றால் மாஸ்டர் பட்ஜெட் என்பதை தயாரிப்பது ஆகும் எனவே இப்பொழுது அதற்கு முன்னர் அதை நான் செய்கின்றேன் அதை தயாரிப்பதற்காக என்னுடைய முயற்சியை தொடங்குகின்றேன் இதனை நீங்கள் தெளிவாக புரிந்துகொள்ளவேண்டும் நீங்கள் முதலில் இந்த நிகழ்வில் கொடுக்கப்பட்ட தகவல்களை படியுங்கள் ஒருமுறை அல்ல இரண்டு முறை அல்லது மூன்று முறை மற்றும் தெளிவாக இருங்கள் என்னென்ன தேவைகள் உள்ளன என்னென்ன தகவல்கள் இந்த நிகழ்வில் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் அத்தகைய தகவல்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த போகின்றோம் அதற்காக நாம் தேவையான அட்டவணைகளை தயாரிக்க வேண்டும் மற்றும் பட்ஜெட்டெட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட்டெட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் மற்றும் அடுத்ததாக பேலன்ஸ் சீட் எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் அனைத்து அட்டவணைகள் மற்றும் அனைத்து அறிக்கைகள் ஆகியவற்றில் உள்ள தகவல்களை நான் ஏன் எடுக்கின்றேன் என்றாள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் மறுபடியும் இதை படியுங்கள் உங்களுக்கு எவ்வளவு முறை படிக்க வேண்டுமோ அவ்வளவு முறை படியுங்கள் முதலில் இந்த தகவல்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எனவேதான் இதனை நான் படிக்கின்றேன் ஏதாவது முக்கியமானதாக இருந்தால் நான் அதனை தீர்த்து வைக்கிறேன் அதனை இங்கேயே தீர்த்து வைக்க முயற்சி செய்கின்றேன் மற்றும் நான் இப்பொழுது அதனை செய்யப் போகின்றேன் எனவே நாம் மாஸ்டர் பட்ஜெட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இதற்குப் பின்னர் நாம் புதியதாக ஒரு தாளை எடுக்கின்றோம் மற்றும் நாம் பட்ஜெட் தயாரிப்பதை தொடங்க போகின்றோம் மற்றும் நாம் முந்தைய வகுப்பில் தயாரித்தது போல பட்ஜெட் தயாரிப்பதை தொடங்குகின்றோம் என்றால் அதேபோலத்தான் அட்டவணை தயாரிப்பதன் மூலம் தொடங்குவோம் அங்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட சிறிய நிகழ்வில் எந்த அட்டவணையை வைத்து தொடங்கினோம் முதல் அட்டவணை என்பது சேல்ஸ் பட்ஜெட் ஏனென்றால் எப்பொழுதும் அல்லது எந்த கால அளவிலும் அல்லது எந்த காலத்திலும் இந்த பட்ஜெட்டைத்தான் தயார் செய்வீர்கள் பட்ஜெட்டெட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அல்லது பட்ஜெட்டெட் பேலன்ஸ் ஷீட் ஆகியவை போர்காஸ்ட்டேட் சேல்ஸ் என்பதன் மூலமாக கூட தொடங்கலாம் அது நமக்கு நம்முடைய வியாபாரத்தின் நிலையை அல்லது வியாபாரத்தின் இயக்க நிலையை நமக்குக் கொடுக்கின்றது மற்றும் அதனை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் வரும் காலாண்டில் எந்த அளவிலான வியாபாரத்தை செய்யப் போகின்றீர்கள் ப்ராபிட் அல்லது லாஸ் என்பதன் அடிப்படையில் வெளியீடு என்பது எவ்வாறு இருக்கும் மற்றும் இறுதியாக அத்தகைய காலாண்டு வியாபாரம் என்பது உங்களுடைய பேலன்ஸ் சீட் என்பதை எவ்வாறு பாதிக்கும் ஆகியவற்றைப் பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் நாம் முதல் அட்டவணையில் தொடங்குகின்றோம் அந்த முதல் அட்டவணை என்ன அது சேல்ஸ் ஷெட்யூல் அல்லது சேல்ஸ் பட்ஜெட் எனவே நாம் சேல்ஸ் பட்ஜெட் என்பதுடன் தொடங்குவோம் இதுதான் நாம் தயாரிக்கக்கூடிய முதல் ஷெட்யூல் எனவே இன்று நாம் தயாரிக்கக்கூடிய முதல் அட்டவணை இதுதான் மற்றும் இது சேல்ஸ் பட்ஜெட் மறுபடியும் நாம் அதேபோன்ற நெடுவரிசைகளை ஏற்படுத்த போகின்றோம் விவரங்கள் அடுத்ததாக மாதங்கள் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட மாதங்கள் என்ன ஜனவரி அடுத்ததாக பிப்ரவரி மற்றும் அடுத்ததாக மார்ச் இவை மூன்று மாதங்கள் இப்பொழுது மறுபடியும் திரும்ப செல்கின்றோம் நான் உங்களை நிகழ்வுக்கு திரும்ப அழைத்துச் செல்லப் போகின்றேன் மற்றும் விற்பனைக்கான நிபந்தனை என்ன நமக்கு விற்பனை கொடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்திற்கான விற்பனை 62000 ரூபாய் பிப்ரவரி மாதத்திற்கான விற்பனை 75 ஆயிரம் ரூபாய் மற்றும் மார்ச் மாதத்திற்கான தொகை 38000 சரிதானே எனவே அத்தகைய விற்பனைகளை நான் இங்கு எழுதுகின்றேன் நீங்கள் இதனை மந்த்லி சேல்ஸ் என்று அழைக்கலாம் நீங்கள் அதனை அடைப்புக்குறிக்குள் விட்டுவிடலாம் நீங்கள் விற்பனை என்பது எப்போதும் 100 கடன் விற்பனை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவேண்டும் எனவே இங்கு விற்பனை எவ்வளவு இங்கு நான் விற்பனையின் மதிப்பை ஆஸ்திரேலிய டாலர்கள் மதிப்பில் எழுதுகின்றேன் எனவே இதனை நாம் மேல்பகுதியில் எழுதுகின்றோம் மற்றும் ஜனவரி மாதத்தில் அந்த தொகை எவ்வளவு 62000 டாலர்கள் பிப்ரவரி மாதத்தில் கணிக்கப்பட்ட விற்பனையின் மதிப்பு எவ்வளவு அது 75 ஆயிரம் டாலர்கள் மற்றும் வேறு என்ன விற்பனைக்கான மதிப்பு உள்ளது அது 38000 டாலர்கள் எனவே இதனை நீங்கள் முடிக்கிறார்கள் உங்களுடைய மொத்தவிற்பனை இதுவாகும் அதாவது டோட்டல் மந்த்லி சேல்ஸ் என்பது எவ்வளவு இருக்கும் அது 62000 75000 மற்றும் 38000 ஆகியவை சேர்ந்த தொகையாகும் இது மிக மிக எளிமையான அட்டவணை இங்கு வேறு எந்த தகவல்களையும் எழுத வேண்டியதில்லை ஆனால் முந்தைய நிகழ்வில் சில தேவைகள் அங்கு இருந்தது அவை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தன அதாவது சேல்ஸ் என்பது 10 கேஸ் சேல்ஸ் மற்றும் மீதமுள்ளது கடன் விற்பனை என்று அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது எனவே இதனை நாம் கேஸ் சேல்ஸ் என்பதைப்போல எழுத வேண்டும் இந்த அளவுதான் கடன் விற்பனை மற்றும் இந்த அளவுதான் மொத்தவிற்பனை இந்த நிகழ்வில் நமக்கு மிகவும் எளிமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அனைத்து விற்பனையும் கடன் விற்பனையை இங்கு கேஸ் சேல்ஸ் என்று எதுவுமில்லை மற்றும் மாதாந்திர மொத்த விற்பனைகளை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் அதே தொகை தான் மொத்த விற்பனையாக வரும் அதாவது 100 சதவீத கடன் என்பதால் அதாவது 62 ஆயிரம் டாலர்கள் 75 ஆயிரம் டாலர்கள் மற்றும் 38000 டாலர்கள் இது மிகவும் எளிமையான முதலாவது அட்டவணை இந்த அட்டவணையை முடிக்கின்றோம் இப்பொழுது இரண்டாவது முக்கியமான அட்டவணை மற்றும் இது சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் மறுபடியும் நாம் இந்த தகவலை இங்கு எழுதக்கூடாது நாம் ஒரே மாதிரியான தலைப்புக்கள் மற்றும் மாதங்கள் கொண்ட அட்டவணையை தயாரிக்கிறோம் எனவே நாம் இப்பொழுது விற்பனை வசூலுக்காக செல்லப் போகின்றோம் இப்பொழுது 100 சதவீத விற்பனை கடன் விற்பனை மற்றும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடன் காலம் எவ்வளவு 30 நாட்கள் நமக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்து கடன் விற்பனைக்கான தொகையும் 30 நாட்களுக்குள் செலுத்தப்பட வேண்டும் ஆனால் உண்மையாக 60 சதவீத விற்பனை தொகை விற்பனை செய்த மாதமே வசூல் செய்யப்படுகிறது 30 சதவீத தொகை விற்பனை செய்யப்படும் மாதத்தின் அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் மற்றும் மீதமுள்ள 10 சதவீத தொகையை மட்டுமே அதற்கு அடுத்த மாதத்தில் வசூலிக்கப்படும் இத்தகைய நிபந்தனைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் எப்படி எழுதப் போகிறோம் இந்த மாதத்தில் 60 சதவீதம் எனவே தற்போதைய மாதத்தின் 60 சதவீத விற்பனை தொகை எவ்வளவு உங்களுடைய மொத்த விற்பனை 62000 எனவே இந்த விற்பனையில் 60 சதவீத தொகை என்பது எவ்வளவு அது 37 ஆயிரத்து 200 டாலர்கள் எனவே ஜனவரி மாதத்தில் இந்த தொகை வசூலிக்கப்படும் அடுத்ததாக முந்தைய மதத்தின் சேல்ஸிலிருந்து 30 எனவே ஜனவரி மாதத்தில் முந்தைய மாதத்தின் விற்பனை என்ன ஜனவரி மாதத்தின் முந்தைய மாதம் டிசம்பர் அந்த டிசம்பர் மாதத்தில் எவ்வளவு விற்பனை உள்ளது மற்றும் டிசம்பர் மாதத்தின் 30 சதவீத விற்பனை தொகை ஜனவரி மாதத்தில் வசூலிக்கப்படும் அந்த தொகை எவ்வளவு நமக்கு கிடைக்கின்றது அது 7500 மற்றும் இரண்டாவது முந்தைய மாதத்தின் விற்பனையில் 10 எவ்வளவு எனவே இங்கு இரண்டாவது முந்தைய மாதம் எது அது நவம்பர் மாதம் அந்த மாதத்தின் விற்பனை எவ்வளவு நமக்கு நவம்பர் மாதத்தின் விற்பனை என்று 25000 கொடுக்கப்பட்டுள்ளது மறுபடியும் அதில் 10 என்பது 2500 டாலர்கள் எனவே இவைகள் ஜனவரி மாதத்தில் செய்யக்கூடிய விற்பனை வசூலாகும் இவற்றை நாம் கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு தொகை கிடைக்கின்றது நமக்கான மொத்தவிற்பனை வசூல் என்பது அல்லது மொத்த வசூல் என்பது எவ்வளவு இருக்கப் போகின்றது 47200 டாலர்கள் எனவே ஜனவரி மாதத்தில் 47200 டாலர்கள் விற்பனை வசூல் மூலம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது அதேபோல இப்போது நாம் அடுத்த பகுதிக்கு செல்லப் போகின்றோம் மற்றும் அது பிப்ரவரி பிப்ரவரி மாதத்தில் எவ்வளவு தொகை வசூலிக்கப்படும் 60 இந்த மாத விற்பனையில் இருந்து வசூலிக்கப்படும் எனவே தற்போதைய மாதத்தின் 60 சதவீத விற்பனை என்பது 45 ஆயிரம் டாலர்கள் முந்தைய மாத விற்பனையில் 30 சதவீத தொகை என்பது 18600 என கணக்கிடப்பட்டுள்ளது மற்றும் அடுத்ததாக மறுபடியும் 2500 எனவே மொத்த வசூல் என்பது என்ன அது 66100 எளிமையாக இருக்கின்றதா இப்பொழுது நீங்கள் மார்ச் மாத வசூலுக்காக செல்கின்றீர்கள் மார்ச் மாதம் எவ்வளவு இருக்கும் மார்ச் மாத வசூல் என்பது தற்போதைய மாத விற்பனையான 38000 டாலர்களில் 60 சதவீத தொகையான 22800 30 முந்தைய மாத விற்பனை அது 22500 மற்றும் அடுத்ததாக 6200 என்பது போன மாதத்திற்கு முந்தைய மாத விற்பனையில் 10 சதவீதமாகும் எனவே அது எவ்வளவு அது 62000 ஜனவரி மாதத்தில் வசூலிக்கப்படும் அதில் 10 மார்ச் மாதத்தில் வசூலிக்கப்படும் எனவே அதன் மொத்த தொகை என்பது 66200 என கிடைக்கின்றது எனவே இந்த மாதத்தில் மொத்த வசூல் என்ன அது 51500 ஆகும் எனவே இப்பொழுது இதனை முடித்துக் கொள்ளலாம் இந்த அட்டவணையும் மிக எளிமையானது எனவே ஜனவரி மாதத்தில் 62000 விற்பனை செய்து இருக்கின்றோம் பிப்ரவரி மாதத்தில் 75 ஆயிரம் விற்பனை செய்திருக்கின்றோம் மற்றும் மார்ச் மாதத்தில் 38000 விற்பனை செய்திருக்கின்றோம் வசூலை பார்க்கும்பொழுது அது 60 30 10 என மூன்று மாதங்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய மொத்த வசூல் ஜனவரி மாதத்தில் 47200 பிப்ரவரி மாதத்தில் 66100 மற்றும் மார்ச் மாதத்தில் 51500 டாலர்கள் எனவே இந்த இரண்டு அட்டவணைகளும் நம்மிடம் தயாராக உள்ளது இப்பொழுது நாம் அடுத்த அட்டவணைக்கு செல்லப் போகின்றோம் மற்றும் அந்த அட்டவணை இப்பொழுது எதற்காக தயாரிக்கிறோம் என்றால் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டுமென்றால் உற்பத்தி செய்ய வேண்டும் மற்றும் நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு சில உள்ளீடுகள் தேவைப்படும் மற்றும் முதல் முக்கியமான உள்ளீடு என்ன அது ரா மெட்டீரியல் பர்சேஸ் எனவே நாம் ரா மெட்டீரியல் பர்சேஸ் என்பதற்கு செல்ல வேண்டும் முதலாவதாக நாம் கொள்முதல் என்பதற்கு செல்கின்றோம் எனவே நாம் பர்சேஸ் ஷெட்யூல் என்பதை தயாரிக்கிறோம் மற்றும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை பார்க்கின்றோம் நாம் பர்சேஸ் டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் என்பதை தயாரிப்போம் மற்றும் இறுதியாக இந்த அனைத்து தகவல்களையும் கேஸ் பட்ஜெட் என்பதற்கு எடுத்துச் செல்வோம் மற்றும் அடுத்ததாக அதனை சார்ந்த மற்ற அறிக்கைகளுக்கு எடுத்துச் செல்வோம் எனவே இப்போது நாம் முன்னோக்கி நகர்கிறோம் மற்றும் அடுத்த பக்கத்திற்கு செல்லப் போகின்றோம் மற்றும் நாம் இப்போது பர்ச்சேஸ் பட்ஜெட் என்பதை தயாரிக்கப் போகிறோம் பர்ச்சேஸ் பட்ஜெட் என்பதிலும் முன்பு செய்ததைப் போலத்தான் செய்கின்றோம் எனவே மறுபடியும் பர்ச்சேஸ் பட்ஜெட் இது மற்றொரு அட்டவணை இது பர்ச்சேஸ் பட்ஜெட் ஷெட்யூல் மற்றும் இந்த நிகழ்வில் கூட அதேபோலத்தான் நெடு வரிசைகளும் உள்ளன அதாவது விவரங்கள் அடுத்ததாக மாதங்களான ஜனவரி இது பிப்ரவரி இது மார்ச் மாதத்திற்கான நெடுவரிசை எனவே இவை விவரங்கள் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் எனவே நீங்கள் நாம் ஏற்கனவே தயாரித்த அட்டவணையை நினைவு படுத்துகிறீர்கள் என்றால் அதாவது நாம் முன்பு தயாரித்த பர்சேஸ் ஷெட்யூல் பர்ச்சேஸ் பட்ஜெட் ஆகியவற்றை நினைவு கூறுகின்றீர்கள் என்றால் எனவே நாம் அதை எப்படி தொடங்கினோம் அது நமக்குத் தேவையான இறுதி சரக்கு இருப்பு அதே வாய்பாட்டைத் தான் பர்சேஸ் என்பதன் தொகையை கண்டறிய நாம் பயன்படுத்த போகின்றோம் அது மிகவும் எளிமையான சமன்பாடு அதாவது இறுதி சரக்கிருப்பு கூட்டல் காஸ்ட் ஆஃ கூட்ஸ் சால்ட் கழித்தல் தொடக்கச் சரக்கிருப்பு இந்த சமன்பாடு ஒரு மாதத்தில் அல்லது தற்போதைய மாதத்தில் அல்லது சரி கட்டப்படும் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பர்சேஸ் என்பதன் தொகையை நமக்கு கொடுக்கும் எனவே இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் எனவே நீங்கள் பர்சேஸ் என்பதன் நிபந்தனைகளை பார்க்கும்பொழுது எவ்வளவு பர்சேஸ் செய்யப்போகிறோம் வியாபார செலவு எவ்வளவு இருக்கும் போன்றவற்றை கண்டறிய வேண்டும் மெர்கண்டைஸ் காஸ்ட் என்பது மூலப்பொருட்களுக்கான செலவு அது 50 ஒரு காற்றாடிகாண செலவு நான்கு டாலர்கள் எனவே நாம் அதனை நம்முடைய கருத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது அந்த பொருள் செலவை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பர்சேஸ் காஸ்ட் என்பது எட்டு டாலர்கள் என்ற செல்லிங் பிரைஸ் இல் பாதியாகும் அதாவது 4 டாலர்கள் அடுத்ததாக இறுதி ரொக்க இருப்பு டன் தொடங்கக்கூடிய மாதத்தில் நாம் எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகின்றோம் அந்த மாதத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சரக்கை வைத்திருக்க வேண்டும் மற்றும் தற்போதைய மாதத்தில் நம்முடைய காஸ்ட் ஆஃ கூட்ஸ் சால்ட் எவ்வளவு இருக்கப்போகின்றது நம்மிடமுள்ள ஓபனிங் இன்வெண்டரி எவ்வளவு அது முந்தைய மாதத்தின் கிளோசிங் இன்வெண்டரி ஆகும் இவற்றையெல்லாம் நினைவில் வைக்கவேண்டும் மற்றும் இறுதியாக நம்மால் எந்த மாதத்திற்கான பர்ச்சேஸ் தொகையை கண்டறிய முடியும் இப்பொழுது நாம் அட்டவணையை தயாரித்து விட்டோம் மற்றும் இந்த அட்டவணையின் அடிப்படையில் அல்லது இந்த அட்டவணையில் உள்ள நெடுவரிசை களின் அடிப்படையில் நாம் பர்ச்சேஸ் ஷெட்யூல் அல்லது பர்ச்சேஸ் பட்ஜெட் என்பதை தயாரிப்போம் மற்றும் அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்திற்கும் அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகியவற்றிற்கு எவ்வளவு கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் நாம் அடுத்த அட்டவணைக்கு செல்வோம் அது பர்சேஸ் டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் ஆகவே பர்ச்சேஸ் பட்ஜெட் பர்சேஸ் டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் மற்றும் மற்ற அறிக்கைகள் போன்றவற்றை நான் அடுத்த வகுப்பில் தயார் செய்து விவாதிப்பேன் உங்களுக்கு மிக்க நன்றி